வேஸ்ட் ஹீட் ரெகவரி வகுப்பிற்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன் நாம் தெர்மோடையனாமிக்ஸ் இன் இரண்டாவது லா பற்றி விவாதித்து கொண்டு இருந்தோம் தெர்மோடையனாமிக்ஸ் இன் இரண்டாவது லா நமக்கு நிறைய உபயோகமான கருத்துகளை தருகிறது அவற்றுள் ஒன்று ரிவர்சிபிள் சைக்கிள்ஸ் ரிவர்சிபிள் சைக்கிள்ஸ் என்பது ஹீட் என்ஜின் ரிவர்சிபிள் சைக்கிள் கு ஹீட் பம்ப் களுக்கு இருக்கலாம் மேலும் நமக்கு ஒரு ரிவர்சிபிள் ஹீட் என்ஜின் இன் செயல்திறன் எப்படி பெறுவது என்று தெரியும் மேலும் ரிவர்சிபிள் ஹீட் பம்ப் சைக்கிள் அல்லது ரிவர்சிபிள் ரெபிஜேரடர் COP உம் தெரியும் போன விரிவுரையில் நான் சொல்லிக்கொண்டு இருந்தது வேஸ்ட் ஹீட் இன் பண்புக்கூறுகள் மற்றும் அதை எவ்வாறு புரிந்து கொள்வது இந்த வேஸ்ட் ஹீட் இன் மூலத்திற்கு ஒரு நல்ல வாய்ப்புள்ளது இந்த மூலத்தில் இருந்து நல்ல அளவு எனர்ஜி ஐ மீட்டெடுக்க முடியும் ஏன் வேற மூலத்தில் இந்த அளவு வாய்ப்பு இல்லை அதில் இருந்து மீட்டெடுப்பதும் கடினமாகும் ஆக இது வேஸ்ட் ஹீட் மூலம் நடக்கிறது இந்த வழக்கில் நாம் மீட்டெடுத்தல் மிகவும் லாபகரமான இருப்பதாக காணலாம் வேறு சில வழக்கில் மீட்டெடுத்தல் அவ்வளவு லாபகரமாக இருக்காது மாறாக அது கடினமாகும் மேலும் நான் ஒரு விஷயம் கூறினேன் அதாவது மூலங்கள் ஐ நாம் மதிப்பிடலாம் வெளிப்படையாக எவ்வளவு வேஸ்ட் ஹீட் அதில் இருக்கிறது அதாவது வேஸ்ட் ஹீட் இன் அளவை கொண்டு மதிப்பிடலாம் கட்டாயமாக இது முக்கியம் ஆகும் அதே சமயம் வேஸ்ட் ஹீட் தரம் கூட உண்டு மற்றும் இப்பொது நமக்கு இரண்டாவது லா மூலம் கிடைத்த அறிவை வைத்து நாம் தரம் மற்றும் அளவை பற்றி காண்போம் ஆக ஒரு உதாரணம் காண்போம் ஆக வேஸ்ட் ஹீட் இன் தரம் மற்றும் அளவு ஆக இதை நாம் செயல்விளக்கமளிக்க முயல்வோம் நான் வார்த்தைகளாக கூறினேன் தரம் மற்றும் அளவு என்றால் என்ன என்று ஆனால் இப்பொது நாம் தெர்மோடையனாமிக்ஸ் இன் இரண்டாவது லா படி நாம் எண்கள் மூலம் அதை செயல்விளக்கமளிக்கலாம் நம்மிடம் 2 வேஸ்ட் ஹீட் மூலங்கள் உள்ளன முதலில் வேஸ்ட் ஹீட் அளவை கூறுவோம் நமக்கு கிடைப்பது 24KW மேலும் அது நமக்கு 900K வெப்பநிலையில் கிடைக்கிறது ஆக நமக்கு கிடைத்து இருப்பது 900K இல் 24KW இதுவே முதல் மூலமாகும் இரண்டாவது மூலம் நமக்கு அதே அளவு தெர்மல் எனர்ஜி அல்லது வேஸ்ட் ஹீட் 600K இல் 24KW கிடைக்கிறது சரி மேலும் பின்னர் சுற்றுசூழல் அதை நாம் ஹீட் சிங்க் என்று அழைக்கலாம் அல்லது 300K வெப்பநிலையில் உள்ள கீழ் வெப்ப நிலை தெர்மல் இருப்பு என்று அழைக்கலாம் நம்மிடம் என்னவெல்லாம் இருக்கின்றன ஆகா நம்மிடம் 2 வேஸ்ட் ஹீட் மூலங்கள் உள்ளன இரண்டுமே சில மதிப்பீட்டின் மூலம் 24KW வைத்துள்ளன நாம் அதை மதிப்பிடலாம் முதல் மூலம் 900K இல் உள்ளன இரண்டாவது மூலம் 600K இல் உள்ளது மேலும் நமது சுற்றுசூழல் அல்லது சுற்றுப்புறம் 300K இல் உள்ள ஹீட் சிங்க் ஆக அல்லது கீழ் வெப்ப தெர்மல் இருப்பு ஆக இருக்கிறது இப்போது நாம் இருக்கும் வேஸ்ட் ஹீட் இல் இருந்து பவர் ஐ பிரித்தெடுக்க முடிவெடுக்கப்பட்டுள்ளது ஒரு பொறியாளராக சாத்தியக்கூறு உள்ளதா மற்றும் இது தான் அந்த சாத்தியக்கூறா என்பதை ஆராயவேண்டியது உங்களது பொறுப்பாகும் ஆக சாத்தியக்கூறு இருக்கிறதா என்று எப்படி பார்ப்பது முதலில் ஏற்ற என்ஜின் இந்த வேஸ்ட் ஹீட் ஐ உபயோகித்து இயங்குகிறதா பின்னர் எவ்வளவு பவர் இந்த உண்மை வழக்கில் கிடைக்கும் என்று காண்போம் நமக்கு குறைவாக கிடைக்கலாம் ஆனால் குறைந்த பட்சம் நமக்கு எவ்வளவு கிடைக்கும் அதன் நாம் முடிவெடுக்க வேண்டும் அல்லது நாம் தீர்மானிக்க வேண்டும் மேலும் இப்போது நமக்கு தெர்மோடையனாமிக்ஸ் இன் இரண்டாவது லா நமக்கு தெரியும் கார்னோட் கொள்கை தெரியும் ஹீட் என்ஜின் தெரியும் ஆக இது சாத்தியமாகும் ஆக முதல் வழக்கில் ஒர்க் டன் என்பது W நெட் ஆகும் அதை இந்த மேலே காட்டப்பட்டுள்ள ஈகுவேஷன் இல் இருந்து பெறலாம் T2 சிங்க் இன் வெப்பம் அது கெல்வின் இல் இருக்கும் T1 மூலத்தின் வெப்பம் அதுவும் கெல்வின் இல் இருக்கும் மேலும் Q1 இருக்கும் தெர்மல் எனர்ஜி ஆகும் ஆக முதல் வழக்கில் சிங்க் இன் வெப்பம் 300K ஆக இருக்கும் மற்றும் மூலத்தின் வெப்பம் 900K ஆக இருக்கும் ஆக நமக்கு கிடைப்பது W அது 16KW ஆக இருக்கும் என்பது மேலே காட்டப்பட்டுள்ள படத்தில் உள்ளது ஆக முதல் வழக்கில் வேஸ்ட் ஹீட் இல் இருந்து பவர் ஐ உருவாக்க முயல்வோம் என்னால் 16KW பவர் ஐ உருவாக்க முடியும் எவ்வளவு கடிதாக முயன்றாலும் என்னால் இதற்கு மேல் உருவாக்க முடியாது ஏனென்றல் இது தான் ஏற்ப வழக்கில் தெர்மோடையனாமிக்ஸ் இன் இரண்டாவது லா இன் வரம்பாகும் இதை நான் நினைவில் கொள்கிறேன் ஏனென்றால் உண்மை வழக்கில் நமக்கு இதை விட குறைவாக கிடைக்கும் அது நமக்கு சைக்கிள் டிசைன் மட்டும் செயல்திறம் அல்லது செயல்திறமை அல்லது இன்னும் சரியாக சொன்னால் செயல்முறைகளின் இரிவர்சிபிலிட்டி களை சார்ந்து இருக்கும் நான் அந்த உபகரணத்தால் உருவாக்க படுகின்ற இரிவர்சிபிலிட்டி களை அந்த சுழற்சியில் தேர்ந்தெடுத்தால் ஏற்ப நிலையில் எனக்கு 16KW கிடைக்க வேண்டும் இப்போது இரண்டாவது வழக்கிற்கு செல்வோம் இந்த இரண்டாவது வழக்கில் 300K சிங்க் வெப்பமாக இருக்கும் அனால் மூலத்தின் வெப்பம் 600K ஆக இருக்கும் ஆக W என்பது 12KW கு சமமாக இருக்கும் ஆக முதல் வழக்கில் நான் 16KW பவர் தயாரிக்கிறேன் மேலும் இரண்டாவது வழக்கில் எனக்கு 12KW கிடைக்கிறது ஏன் இந்த வித்தியாசம் என்றால் இரண்டு வழக்கிலும் நமக்கு ஒரே அளவுக்கு வேஸ்ட் ஹீட் 24KW தான் கிடைக்கிறது ஆக இங்கே இரண்டாவது கருத்து வருகிறது இங்கே நான் தரம் மற்றும் அளவு ஆகியவற்றின் கருத்தை செயல்விளக்கமளிக்க நினைக்கிறன் வேஸ்ட் ஹீட் இந்த அளவு பற்றி இந்த 2 உதாரணங்களும் ஒன்று தான் ஆனால் தரம் வேறுபடும் முதல் வழக்கில் நமக்கு அதிக வெப்பத்தில் வேஸ்ட் ஹீட் அல்லது தெர்மல் எனர்ஜி இருந்தது ஒரே அளவு வேஸ்ட் ஹீட் இருந்தபோது நம்மிடம் அதிக தரம் இருந்தது நாம் அதிக பவர் மீட்கலாம் மேலும் இரண்டாவது வழக்கிலோ நமக்கு அதே அளவு வேஸ்ட் ஹீட் இருந்தது குறைவான தரம் இருந்தது மேலும் நம்மால் மீட்கமுடிந்தது நம்மால் பிரித்தெடுக்க முடிந்தது குறைந்த அளவு பவர் இரண்டாவது வழக்கில் ஆக நான் இந்த உதாரணத்தில் இது தெளிவாகிறது என்று நினைக்கிறேன் வேஸ்ட் ஹீட் இந்த தரம் மற்றும் அளவு இதனால் தெளிவாகிறது நான் வேஸ்ட் ஹீட் இல் இருந்து மட்டுமே வரும் பவர் உருவாக்கம் என்ற விருப்பத்தை சிறிதளவு விரிவாக்குகிறேன் இதற்கு வேற பல விருப்பங்கள் உள்ளன மற்றொரு விருப்பம் தெர்மல் எனர்ஜி ஆக கூட இருக்கலாம் நான் ஃப்லுயிடு ஸ்ட்ரீம் ஐ வெப்பப்படுத்த உபயோகித்து இருக்கலாம் மேலும் அந்த ஃப்லுயிடு ஸ்ட்ரீம் வேறு ஒரு செயல்முறை பயன்பாட்டுக்கு உபயோகமாய் இருந்து இருக்கும் ஆக வெப்பப்படுத்துதல் என்பது வேஸ்ட் ஹீட் ரெகவரி இன் முக்கிய பயன்பாடு ஆகும் அந்த வழக்கில் நாம் எப்படி தரத்தை புரிந்துகொள்வது அளவு என்பது இரண்டு வழக்கிலும் ஒன்று தான் ஆனால் இரண்டாவது வழக்கை பொறுத்த வரை தரம் இப்படி தன இருக்கும் அதாவது நாம் வெப்பப்படுத்துதலை ஒரு விருப்பமாக கொண்டால் ஹீட் ட்ரான்ஸ்பர் ரேட் மறுபடியும் வெப்ப நிலை வேறுபாட்டை சார்ந்து இருக்கும் ஆக இப்போது இரண்டு வழக்கிலும் நாம் அம்பிஎண்ட் வெப்பநிலையில் உள்ள ஒரு ஃப்லுயிடு ஐ எடுத்துக்கொள்வோம் மேலும் அது இந்த வழக்கில் 300K ஆகும் ஆக ஒரு வழக்கில் நாம் வெப்ப வேறுபாடான 600K இல் இருந்து தொடங்க வேண்டும் இரண்டாவது வழக்கில் நான் வெப்ப வேறுபாடே 300 K ஆக வைத்து தொடங்குகிறேன் வெளிப்படையாக ஹீட் ட்ரான்ஸ்பர் ரேட் அல்லது ட்ரான்ஸ்பர் ரேட் செயல்முறை இரண்டாம் வழக்கை விட முதல் வழக்கத்தில் சுலபமாக இருக்கும் ஆக இப்போது வேஸ்ட் ஹீட் ஐ கருதினால் அதை நாம் வேறு ஸ்ட்ரீம் ஐ வெப்பப்படுத்த உபகோகிக்க யோசித்தால் நாம் அதற்கு தரம் இருப்பதை காணலாம் மேலும் நிறைய வழக்குகளில் இந்த தரம் வெப்பத்தை சார்ந்து இருக்கும் இன்னொரு வகையான தரம் ஒன்று உள்ளது அதை நான் ஏற்கனவே குறிப்பிட்டு உள்ளேன் அது கெமிக்கல் தரம் ஆகும் அதாவது அதில் ஆபத்துமிக்க வாயுவோ அல்லது ஆபத்து விளைவிக்காத வாயு கூறுகள் இருந்தாலோ அல்லது அதில் துகள்களோ அல்லது அதில் சுருங்கும் போது சில அரிப்புத்தன்மை உருவாக்கி சிலவிதமான கூறுகள் இருந்தல் ஆகும் ஆக இவையே வேறு வகையான தரம் ஆகும் ஆனால் முக்கியமாக தரம் என்பது வேஸ்ட் ஹீட் இருக்கும் வெப்பத்தினால் குறிக்கப்படுகிறது ஆக இந்த உதாரணத்துடன் நாம் இன்னொரு முக்கியமான கருத்தான தெர்மோடையனாமிக்ஸ் இன் இரண்டாம் லா வில் உள்ள என்ட்ரோபி என்ற கருத்தையும் மேலும் கார்னோட் சுழற்சியில் இருந்து நாம் செயல்முறைகள் ரிவர்சிபிள் மற்றும் இரிவர்சிபிள் ஆக இருக்கலாம் என்று கண்டோம் அதேபோல செயல்முறைகள் ரிவர்சிபிள் மற்றும் இரிவர்சிபிள் ஆக இருப்பது போல மேலும் சுழற்சிகள் ரிவர்சிபிள் மற்றும் இரிவர்சிபிள் ஆக இருக்கலாம் ஆக ரிவர்சிபிள் மற்றும் இரிவர்சிபிள் இரண்டையும் கருத்தில் கொண்டு கிளாஸ்சியஸ் ஒரு முக்கியமான போஸ்டுலேட் அல்லது கொள்கை ஐ கொடுத்தார் கிளாஸ்சியஸ் கொள்கை ஆக கிளாஸ்சியஸ் கொள்கை என்றால் என்ன கிளாஸ்சியஸ் கொள்கை என்பது ∮ 𝛿𝑄𝑇 ≤ 0 ஆகும் ஆக இங்கே இன்இகுவாலிட்டி சைன் உள்ளது ஆக சிலசமயம் இது கிளாஸ்சியஸ் இன்இகுவாலிட்டி கொள்கை என்று அழைக்கப்படும் ஒரு சுழற்சி செயல்முறைக்கு மேலும் அதற்கு சுழற்சிக்கு தகுதி அளிக்கவில்லை அது ரிவர்சிபிள் ஆகவோ அல்லது இரிவர்சிபிள் ஆகவோ இருந்தால் நாம் அந்த சுழற்சிக்கு தகுதி அளிக்கவில்லை பின்னே அந்த பொதுவான சுழற்சி ரிவர்சிபிள் ஆக இருக்கலாம் அது இரிவர்சிபிள் ஆக இருந்தால் ∮ 𝛿𝑄𝑇 ≤ 0 என்று ஒரு பொதுவான சுழற்சிக்கு இருக்கும் ஆக மறுபடியும் இது எந்த தரமான தெர்மோடையனாமிக்ஸ் புத்தகத்திலும் காட்டப்பட்டுருக்கும் நாம் அதை ∮ 𝛿𝑄𝑇 |𝑟𝑒𝑣 ௦ என்று கண்டறியலாம் ஆக இது மறுபடியும் ஒரு மிக ஆழ்ந்த முடிவாகும் அது இரண்டாவது லா வின் விவாதத்தில் இருந்து பெறலாம் ஆக அதற்கு என்ன அர்த்தம் அதாவது 𝑑𝑄 என்று கொண்டால் நாம் இதை சரியான டிபரன்ஷியல் ஆக 𝑑𝑄 என எழுதி கொள்ளலாம் அது 𝛿𝑄T ஆக இருக்கும்போது இது ரிவர்சிபிள் ஆக இருக்கும் இது 𝛿𝑄T ஆக மாறும் மேலும் அந்த செயல்முறை ரிவர்சிபிள் ஆகும் ஆக இது ஒரு பாயிண்ட் பங்க்ஷன் ஆக மாறும் ஏனென்றால் இப்போது நான் இந்த 𝛿𝑄T என்ற அளவை எடுத்தால் அதன் கூட்டு 0 கு சமமாக இருக்கும் ஆக இந்த செயல்முறைக்கு 𝛿𝑄T ரிவர்சிபிள் ஆக இருக்கும் அது ஒரு பாயிண்ட் பங்க்ஷன் ஆக மாறும் அதை S என்று குறிப்பிடலாம் ஆக இது dS கு சமமாக இருக்கும் அல்லது நான் அதை 𝑑𝑆 𝛿𝑄𝑇|𝑟𝑒𝑣 என்று எழுதலாம் இந்த dS பண்பின் மாற்றத்தை எழுதலாம் ஆக S என்பதை இங்கே அறிமுகப்படுத்தலாம் இதை நாம் புது பண்பு என்று கொள்ளலாம் அதை என்ட்ரோபி என்று அழைக்கலாம் ஆக இந்த சரியான பண்பு இது ஒரு பாயிண்ட் பங்க்ஷன் ஆகும் மேலும் சரியாக இது ஒரு விரிவாக்க பண்பு ஆகும் ஆக இந்த தெர்மோடையனாமிக்ஸ் விவாதத்தில் இருந்து ஒருவற்கு தெரியும் விரிவாக்க பண்பு என்றால் என்ன விரிவாக்க பண்பு என்பது ஒரு அமைப்பு அல்லது ஒரு கண்ட்ரோல் வால்யூம் விரிவடையும் போது அதை சார்ந்து உள்ள பண்பு ஆகும் ஆக இது நிறைய வழக்குகளில் சார்ந்து இருக்கும் அது நிறையை சார்ந்து இருக்கும் நிறை அதிகமாக இருந்தால் என்ட்ரோபி அதிகமாக இருக்கும் ஆக என்ட்ரோபி பெர் யூனிட் மாஸ் ஐ விவரிக்கலாம் ஆக நாம் இப்போது கிளாஸ்சியஸ் கொள்கை அல்லது கிளாஸ்சியஸ் இன்இகுவாலிட்டி கொள்கையில் இருந்து ஒரு முக்கியமான பண்பான என்ட்ரோபி கு வருகிறோம் ஆக நாம் இண்டக்ரேஷன் எழுதுவது சாத்தியம் ஆக அந்த 𝛿𝑄𝑇 ரிவர்சிபிள் ஆக இருக்கவேண்டும் மேலும் என்பது என்ட்ரோபி இன் மாற்றம் ஆக என்ட்ரோபி மற்றும் ஹீட் ட்ரான்ஸ்பர் செயல்முறைக்கு தொடர்பில் இருக்கும் மேலும் நீங்கள் மீண்டும் ஹீட் ட்ரான்ஸ்பர் கு சைன் கன்வென்சன் இருப்பதாய் காணலாம் ஆக அதைப்பொறுத்து என்ட்ரோபி சைன் அது பாசிட்டிவ் மாற்றமாக இருக்கலாம் அல்லது என்ட்ரோபி அதிகரிக்கலாம் அல்லது என்ட்ரோபி குறைக்கலாம் என்ட்ரோபி என்பது சைன் அல்லது திசையை சார்ந்து இருக்கும் பண்பு ஆகும் சரி இப்போது உங்களில் பலருக்கு என்ட்ரோபி என்பது முக்கியமான பண்பு என்பது தெரியும் அதற்கு வெவ்வேறு முக்கியத்துவம் தொழிற்சாலைகள் மற்றும் வேறு மண்டலங்களிலும் உள்ளது இது அதைப்பற்றி விவாதிக்க சரியான இடம் இல்லை ஆனால் என்ட்ரோபி என்ற ஒரு பண்பு நாம் இரண்டாவது லா வில் இருந்து பெற்று மேலும் அது ஒரு குறிப்பிட்ட உறவில் இருந்து கிடைக்கப்பட்டது என்ட்ரோபி கிடைத்து விட்டால் பின்னர் நிறைய விஷயங்கள் என்ட்ரோபி கருத்தில் இருந்து பெறலாம் மேலும் வெளிப்படையாக எனர்ஜி கன்வர்ஷன் செயல்முறைகளில் என்ட்ரோபி மிகவும் பயனளிக்கும் மேலும் வேஸ்ட் ஹீட் ரெகவரி யிலும் கூட அது மிகவும் பயன் உள்ளதாகும் என்ட்ரோபி இன் முதல் பயனை காணலாம் ஆக என்ட்ரோபி யை ஒரு தெர்மோடையனாமிக் பண்பு மேலும் அது மிக வசதியாக தெர்மோடையனாமிக் கோ ஆர்டினட் ஆக இருக்கும் நானா ஏற்கனவே கார்னோட் சுழற்சியை pv பிளேன் இல் வரைந்தேன் ஆக நான் இப்படித்தான் கார்னோட் சுழட்சியை வரைந்தேன் 1 2 3 4 ஆக 4 செயல்முறைகள் மேலும் இது கார்னோட் ஹீட் என்ஜின் சுழற்சி இப்போது என்ட்ரோபி ஐ பயன்படுத்தலாம் நாம் இந்த படத்தில் உள்ளவாறு கார்னோட் சுழற்சியை வரையலாம் 1 2 என்பது T1 வெப்பத்தில் உள்ள ஐசோதெர்மல் அட்டிஷன் ஆகும் இடதுபுறத்தில் T கோ ஆர்டினட் உள்ளது மேலும் கீழ்ப்பக்கத்தில் இருப்பது உங்களின் S கோ ஆர்டினட் இப்போது இது S1 மற்றும் இது S2 ஆக 1 to 2 இருப்பது ஐசோதெர்மல் ஹீட் அட்டிஷன் 2 to 3 என்பது அடியபடிக் விரிவாக்கம் செயல்முறை 3 to 4 ஐசோதெர்மல் ஹீட் நிராகரிப்பு மேலும் 4 to 1 அடியபடிக் சுருக்க செயல்முறை ஆக நாம் மாறுபட்ட தெர்மோடையனாமிக் பிளேன் ல் கார்னோட் சுழற்சியின் மாறுபட்ட பிரதிநிதித்துவம் வைத்துள்ளோம் ஆனால் இது கார்னோட் சுழற்சியின் ஒரு எளிதான மாற்றம் அல்லது இது அதை விட அதிகமாக தரும் வெளிப்படையாக இது அதைவிட நிறையவே தரும் ஆக இந்த pv படத்தில் தெர்மோடையனாமிக்ஸ் இல் இருந்து நமக்கு வளைவு தெரியும் சாரி வளைவின் பரப்பு தெரியும் pv படம் நமக்கு செயல்முறையில் எவ்வளவு வேலை நடந்துள்ளது என்பதை கொடுக்கும் ஆக அடிப்படையாக இது ஒரு செயல்முறையின் ஒர்க் டன் ஆகும் இதை ஒரு சுழற்சியின் வளைவின் பரப்பில் இருந்து பெற்றால் பின்னே கார்னோட் ஹீட் என்ஜின் சுழற்சி மூலம் ஒரு சுழற்சியின் வளைவால் சூழப்பட்ட பரப்பு நமக்கு ஒர்க் டன் ஐ தரும் ஆக இதுவே நமக்கு pv படம் மூலம் கிடைப்பதாகும் TS படத்தில் நமக்கு TS படத்தில் இருந்து என்ன கிடைக்கும் என்பதை நான் விவரிக்கிறேன் TS பிளேன் ல் நாம் மறுபடியும் கார்னோட் சுழற்சியை வரைவோம் ஆக இது T இது S இது கார்னோட் சுழற்சி 1 2 3 4 மேலும் இது உங்கள் T2 இது T1 இது தான் S1 மற்றும் S4 மேலும் நாம் இந்த புள்ளியை 5 என்றும் மேலும் இந்த புள்ளியை 6 என்றும் வைத்து கொள்வோம் மேலும் இது S2 S3 ஆக இதில் இங்கே நாம் 1 2 6 மற்றும் 5 உடைய பரப்பை கருதலாம் இது பரப்பு ஆக இது Q1 கொடுக்கிறது அது T1 வெப்பநிலையில் உள்ள தெர்மல் இருப்பில் இருந்து எடுக்கப்பட்ட ஹீட் ஆகும் ஆக இந்த வளைவின் அடியில் உள்ள பரப்பு ஒரு நேரான கோடு ஆகும் கட்டாயம் 1 2 என்ட்ரோபி கோ ஆர்டினட் வரை கிடைக்கும் தெர்மல் எனர்ஜி எதுவானாலும் நான் T1 வெப்பநிலையில் இருக்கும் இருப்பில் இருந்து எடுக்கிறேன் அதேபோல நமக்கு கிடைக்கும் என்ன வெப்பம் நிராகரிக்கப்பட்டு இருந்தாலும் ஆனால் நமது விவாதத்தை முடிக்க இந்த பாயிண்ட் இல் நான் பாதிவழியில் உள்ளோம் நான் இந்த குறிப்பிட்ட ஸ்லைடு இல் இருந்து துவங்கலாம் மற்றும் அதன் உட்குறிப்பு என்ன அது இங்கே வரையலாம் மேலும் மீண்டும் எப்படி இந்த கருத்தை எனர்ஜி கன்சர்வேஷன் அல்லது வேஸ்ட் ஹீட் ரெகவரி கு பயன்படுத்தலாம் என்று காண்போம்